கூட்டுப்படம் வரைதல் தொடர்ச்சி அனைவருக்கும் வணக்கம் நான் கௌரவ் சிங் இந்த பாடத்திட்டத்தில் பாடநெறி பயிற்றுவிப்பாளர் பேராசிரியர் ராஜாராமின் கற்பித்தல் உதவியாளர் நான் நான் கரக்பூரின் ஐ யில் இயந்திரத் துறையில் ஆராய்ச்சி அறிஞர் முந்தைய தொடர் சொற்பொழிவுகளில் வடிவமைக்க நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பகுதிகளின் அசெம்பிளிங் செயல்முறையை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் கூட்டு வரைபடம் செயல்முறை பொதுவாக இயந்திர வடிவமைப்புகள் மற்றும் தயாரிப்பு கூட்டு வரைபடம்களில் பயன்படுத்தப்படும் தனிப்பட்ட பகுதிகளை இணைப்பதைக் கொண்டுள்ளது உதாரணமாக இந்த கத்தரிக்கோலைப் பார்ப்போம் இந்த கத்தரிக்கோல் ஐந்து அடிப்படை பகுதிகளைக் கொண்டுள்ளது இங்கு நாம் காணக்கூடியது இரண்டு கைப்பிடி கத்திகள் மற்றும் பயன்படுத்த எளிதாக்குகின்ற மைய ஆதாரம் ஆகியவை கூடியிருந்த மற்றொரு மாதிரி காற்றாலை இது இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் மிகவும் பிரபலமான ஆதாரமாகும் இந்த சாலிட்வொர்க்ஸில் உள்ள 12 வடிவமைப்பு பகுதிகளில் இந்த மாதிரி கட்டப்பட்டுள்ளது இதை நாம் இப்படி பார்க்க முடியும் கத்திகள் ஸ்டேட்டரில் உள்ள ரோட்டார் உறை பீடம் மற்றும் நிலைப்பாடு நீங்கள் கத்திகளை பார்க்க முடியும் முழுதும் காற்றின் திசையில் நகரும் மேலும் வரும் காற்றின் வேகத்திற்கு ஏற்ப மோட்டார் சுழலுவதையும் நாம் காணலாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய கூறுகளைப் பொறுத்து இது போன்ற பல கூட்டு வரைபடம் முறைகள் உள்ளன மற்றொன்று இந்த டிராக்டரைப் பாருங்கள் இந்த டிராக்டரை வரிசைப்படுத்துவதற்கு பல கூறுகள் ஒன்றுக்கொன்று சேகரிக்கப்பட வேண்டும் அவை ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று ஒரு குறிப்பிட்ட உறவைக் கொண்டிருக்கும் இதில் ஏராளமான பாகங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த சாலிட்வொர்க்ஸ் மாதிரியில் இத்தனை பகுதிகள் ஒவ்வொரு பகுதியும் ஒன்றுக்கொன்று ஒரு குறிப்பிட்ட உறவைக் கொண்டவாறு முழு ட்ராக்டர் உருவாக்கப்படுகிறது சாலிட்வொர்க்ஸைப் பற்றி நாம் பேசும் அனைத்து கூட்டு வரைபடம் உறவுகளையும் துணை என அழைக்கும் ஒரு கருவியின் கீழ் இதுபோன்று கொண்டுள்ளது இந்த அமர்வில் சில அடிப்படை இணை செய்யும் முறைகளைக் கற்றுக்கொள்வோம் இந்த சாலிட்வொர்க்ஸ் சாளரத்தில் தொடங்குவோம் நாம் இப்போது ஒரு புதிய ஆவணத்தைத் திறப்போம் முன்னதாக இந்த பகுதி பிரிவில் நாம் பணியாற்றினோம் இப்போது நாம் கூட்டு வரைபடம்யைத் தேர்ந்தெடுப்போம் சரி என்பதைக் கிளிக் செய்வோம் இந்த கூட்டு வரைபடம் சாளரம் தானாகவே நாம் கூட்டு வரைபடமாக்க விரும்பும் பகுதிகளைத் தேர்ந்தெடுக்கும்படி கேட்கும் நாம் ஒரு பகுதியைத் தேர்ந்தெடுக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு பெட்டி இது இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டது மற்றும் திரையில் எங்கும் கிளிக் செய்தால் இந்த பெட்டியை ஒரு நிரந்தர நிலையாக வைப்போம் கூட்டு வரைபடமின் எடுத்துக்காட்டாக நமக்கு மற்றொரு பகுதி தேவை எனவே இந்த கூட்டு வரைபடமில் மற்றொரு பகுதியைச் சேர்க்க வலது மேல் மூலையில் அங்குள்ள கூறுகளைச் செருகுவோம் மற்றொரு பகுதியைத் திறக்கக் கேட்போம் நாம் மற்றொரு பகுதியைத் தேர்ந்தெடுப்போம் திறந்ததைக் கிளிக் செய்வோம் இரண்டாவது பெட்டியை முந்தைய பெட்டிக்கு தொடர்பாக எங்கும் வைக்கலாம் அதை இங்கே வைப்போம் என்று வைத்துக்கொள்வோம் இங்கே மறை அல்லது காண்பி என்று ஒரு விருப்பம் உள்ளது என்பதை நினைவில் கொள்க மேலும் ஒவ்வொரு பொருட்களின் தோற்றத்தையும் இங்கே காணலாம் இந்த பெட்டி B இன் ஸ்தானம் இதுதான் A பெட்டிக்கான ஸ்தானம் மற்றும் இது முழுமையான கூட்டு வரைபடமின் ஸ்தானம் இந்த பெட்டியைத் தேர்ந்தெடுப்பது தளத்தில் எங்கும் இதை நகர்த்த அனுமதிக்கிறது என்பதை இங்கே நாம் சரிபார்க்கலாம் இருப்பினும் இந்த பெட்டியை நகர்த்த முடியாது அது நிலை செய்யப்பட்டுள்ளது ஏனென்றால் இந்தத் பெட்டியை நாம் முதன்முதலில் இறக்குமதி செய்துள்ளோம் மேலும் இது இந்தத் பெட்டியை நிலையில் வைக்கிறது இந்த மற்ற கூட்டு வரைபடம் பகுதிகளுக்கு இது ஒரு குறிப்பாக இருக்கலாம் இதை நாம் மாற்ற முடியும் இருப்பினும் இதை வலது கிளிக் செய்து மிதவைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே இது நகரும் மற்றும் அது மிதக்கிறது என்றால் இதை நிலை செய்யலாம் எனவே இது அதன் நிலையில் சரி செய்யப்படும் மற்றும் இதை மிதக்கச் செய்யலாம் எனவே இப்போது சாலிட்வொர்க்ஸில் கிடைக்கக்கூடிய பல வேறுபட்ட இணை துணையின் முறைகளைப் பார்க்க வேண்டும் முதலாவதாக அத்தகைய உறவுகளைச் செய்வதற்க்கு இங்கே துணை உள்ளது

நீங்கள் துணையை கிளிக் செய்தால் நிலையான துணை மேம்பட்ட துணை மற்றும் இயந்திரத் துணைகளைக் காணலாம் எனவே முதலில் நிலையான துணைகளைச் சரிபார்க்கலாம் இதில் முதலாவது ஒன்றிய துணையாகும் ஒன்றிய துணையானது நமக்கு ஏதேனும் இரண்டு தளங்கள் ஏதேனும் இரண்டு விளிம்புகள் அல்லது இரண்டு முகங்கள் அல்லது செங்குத்துகள் தேவைப்பட்டால் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகின்றன உதாரணமாக இந்த விளிம்பையும் இந்த விளிம்பையும் தேர்ந்தெடுப்போம் இது ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகிறது நாம் டிக் சரி என்பதைக் கிளிக் செய்தால் இந்த டிக் குறி இதை இந்த இடத்தில் நிலை செய்கிறது மற்றும் ஒன்றுக்கொன்று விளிம்புகளை சீரமைக்கிறது இதை நகர்த்துவதை நீங்கள் காணலாம் இதுவும் சுழலக்கூடும் ஆனால் இந்த இரண்டின் விளிம்புகள் எப்போதும் நிலை செய்யப்படுவதை நாம் எப்போதும் காணலாம் இது ஒரு ஒன்றிய துணையாகும் நீங்கள் துணையை கிளிக் செய்தால் நாம் செய்த சமீபத்திய துணையை இந்த துணையின் பிரிவில் இங்கே பட்டியலிடும் இது நம் கூட்டு வரைபடம் இது பெட்டி A இன் விவரங்கள் இது பெட்டி B இன் விவரங்கள் மற்றும் இது இந்த இரண்டு கூட்டுகளின் துணைகளின் வரலாறு நாம் அதைத் திருத்த வேண்டியிருந்தால் வலது கிளிக் மற்றும் இந்த முதல் விருப்பத் திருத்த அம்சத்தை நாம் இங்கே திருத்தலாம் மேலும் இந்த துணையை நீக்கு என நீக்கலாம் இது துணையை நோக்கிச் செல்லும் என்பதை மீண்டும் ஒரு முறை நாம் காணலாம் இந்த சிறிய நீல பெட்டி இதைத் தேர்ந்தெடுங்கள் நீங்கள் இதை இணைக்க விரும்பினால் இந்த முகத்தை இந்த முகத்திற்கு எனச் சொல்லுங்கள் நாம் சரி என்பதைக் கிளிக் செய்வோம் இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று சீரமைக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் எனவே அடுத்த வகையான துணையை நோக்கி செல்வோம் அதாவது இணையான துணையாக இருக்கும் பட்டியலில் இங்கே பார்ப்போம் ஒரு இணையான துணையுடன் எனக்கு இரண்டு தளங்கள் தேவை அல்லது ஒன்றுக்கொன்று தொடர்பாக செங்குத்துகள் இணையாக உருவாக்க முடியும் அதாவது இந்த குறிப்பிட்ட முகத்தைத் தேர்ந்தெடுத்து இந்த குறிப்பிட்ட முகத்துடன் எனச் சொல்வோம் மேலும் இங்குள்ள மினி கருவிப்பட்டியிலும் சரி என்பதைக் கிளிக் செய்யலாம் இந்த இரண்டு முகங்களும் எப்போதும் ஒன்றுக்கொன்று இணையாக இருப்பதை நீங்கள் காணலாம் இதேபோல் நாம் செங்குத்து துணையிலும் வேலை செய்யலாம் இந்த வகையான துணையைச் செய்வதற்கு மற்றொரு குறுக்குவழி முறை உள்ளது இரண்டு முகங்களை அல்லது நாம் இணைவதற்கு விரும்பும் செங்குத்துகளை நேரடியாகத் தேர்ந்தெடுக்கலாம் இந்த இரண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த முகத்தை எனச் சொல்லலாம் இப்போது இந்த இரண்டையும் 1 எனத் தேர்ந்தெடுத்துள்ளோம் இப்போது நாம் துணையை நோக்கி செல்லலாம் இது இவற்றில் ஏதேனும் ஒன்றைத் தேர்ந்தெடுப்பதற்கான விருப்பத்தை இது வழங்கும் நாம் செங்குத்தாக சென்று சரி என்பதைக் கிளிக் செய்வோம் எனவே நாம் தேர்ந்தெடுத்த இரண்டு முகங்களும் இப்போது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளன எனவே இந்த ஒருங்கிணைப்பு தளத்தில் நாம் எங்கு சென்றாலும் அவை தொடர்பாக செங்குத்தாக இருக்கும்

இணைகளின் வரலாற்றில் இந்த இரண்டு தளங்களும் ஒன்றுக்கொன்று இணையாகவும் இந்த இரண்டு தளங்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாகவும் இருப்பதைக் காணலாம் அவை ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாக நீக்கலாம் இப்போது அடுத்தது தொடும் துணையை பார்ப்போம் ஒரு தொடுகோடுக்கு நமக்கு சில வளைந்த வடிவியல் தேவை இந்த பகுதிகளை அகற்ற வேண்டும் நாம் சில வளைந்த வடிவவியலை இறக்குமதி செய்ய வேண்டும் இந்த பகுதிகளை அகற்ற இந்த பகுதியை நேரடியாகத் தேர்ந்தெடுக்கலாம் இது முழுமையான பெட்டியைத் தேர்ந்தெடுக்கும் நாம் வலது கிளிக் செய்யலாம் நீக்கலாம் சரி என்பதைத் தேர்ந்தெடுப்போம் B பெட்டிக்கு B ஐத் தேர்ந்தெடுப்போம் நேரடியாக நீக்கு அல்லது ஆம் என்பதை அழுத்தலாம் எனவே இப்போது ஒரு புதிய வடிவவியலை இறக்குமதி செய்ய நாம் கூறுகளைச் செருகுவோம் வளைவுடன் சில வடிவியல் அல்லது வட்ட வடிவியலைத் தேர்ந்தெடுப்போம் முள் மற்றும் ஸ்லாட் வகையான உதாரணங்களுடன் நாம் இங்கு வேலை செய்வோம் வடிவவியலை இறக்குமதி செய்யும் போது நாம் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பார்வை தோற்றத்தை நாம் செயல்படுத்தும்போது தளம் வடிவியல் தள ஸ்தானத்தில் இறக்குமதி செய்ய விரும்பினால் நம்மால் நேரடியாக செய்ய முடியும் இப்போது கூறுகளைச் செருகுவதைப் பற்றி பார்ப்போம் இப்போது ஒரு முள் மற்றும் ஸ்லாட் உதாரணத்தைக் காண்போம் நாம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் வடிவவியலை இறக்குமதி செய்யும் போது நாம் தளத்தில் எங்கும் செல்ல முடியும் மேலும் ஒரு பார்வை ஸ்தானத்தின் இந்த அம்சத்தை நாம் செயல்படுத்தும்போது பாகங்கள் மற்றும் கூட்டு வரைபடம் இரண்டின் ஸ்தானத்தையும் காணலாம் ஒன்றுக்கொன்று அருகாமையில் வரும்போது நாம் இரண்டையும் ஒன்றுக்கொன்று ஒன்றிணைக்க முடியும் இது பகுதி 2 ஆகும் இது ஸ்லாட் ஆகும் இந்த முள் இந்த ஸ்லாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் இங்கே காணலாம் இது ஸ்லாட் பாதையில் நகர்த்தப்பட வேண்டும் நீங்கள் ஒரு நெருக்கமான பகுப்பாய்வை எடுத்துக் கொண்டால் இந்த மேற்பரப்பு வடிவியலை நாம் காணலாம் இது ஒரு உருளை மேற்பரப்பு இது குறுக்குவெட்டில் ஒரு வட்டத்தைக் கொண்டுள்ளது இது தான் பாதை இந்த ஸ்லாட்டுக்குள் செல்ல இதை அனுமதிக்க இந்த குறிப்பிட்ட ஸ்லாட் பாதை இந்த வட்ட உருளையில் தொடுகோடாக இருக்க வேண்டும் இந்த தொடு துணையை நாம் செய்து பார்க்க விரும்பினால் இந்த மேற்பரப்பையும் கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்கும் இந்த ஸ்லாட் பாதையையும் தேர்ந்தெடுத்து துணையை சொடுக்கவும் எனவே இங்கே தொடுவைத் தேர்ந்தெடுத்து சரி என்பதைக் கிளிக் செய்வோம் இப்போது இந்த ஸ்லாட் மேற்பரப்பு இந்த உருளை மேற்பரப்பில் தொடுகின்ற வகையில் இரண்டு கூறுகளும் கூடியிருப்பதைக் காணலாம் இதை நீங்கள் காணலாம் இதை நகர்த்துவதை நீங்கள் காணலாம் நாம் கொண்டு வந்த முதல் உருப்படி சரி செய்யப்பட்டு இரண்டாவது உருப்படியை நகர்த்தலாம் என்று நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் இந்த பச்சை ஸ்லாட் நகர்கிறது இருப்பினும் இந்த முள் நிலை செய்யப்பட்டது நாம் அதை இல்லையென செய்யலாம் இந்த முள் மீது நாம் வலது கிளிக் செய்யலாம் அதை மிதக்கச் செய்வோம் ஸ்லாட்டின் மீது வலது கிளிக் செய்வோம் அதை நிலை செய்வோம் இந்த ஸ்லாட் நிலை செய்யப்படும்போது இந்த முள் நகரும் என்பதை இப்போது நீங்கள் காணலாம் இந்த இரண்டிற்கும் இடையில் நாம் செய்த ஒரே உறவு தொடுகோடு உறவு என்பதை நினைவில் கொள்க எனவே இந்த தளம் மற்ற அளவிலான சுதந்திரத்தில் செல்லும் இந்த தளம் இந்த ஸ்லாட்டில் இருப்பதை உறுதிசெய்ய நாம் வேறு சில உறவுகளையும் செய்ய வேண்டும் இதைச் செய்ய ஸ்லாட்டின் தளம் மற்றும் இந்த முள் தளம் ஒன்றுக்கொன்று ஒன்றியதாக இணைந்தால் என்ன பின் முள் ஸ்லாட்டில் மட்டுமே இருப்பதை உறுதி செய்யப்படும் இங்கே நாம் முள் விவரங்களை இருப்பதையும் இங்கே ஸ்லாட்டின் விவரங்கள் உள்ளதையும் பாக்கலாம் இந்த முள் மேல் தளத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் இங்கே காணலாம் ஸ்லாட்டின் மேல் தளத்தைத் தேர்ந்தெடுத்து நாம் கட்டுப்பாடு பொத்தானை அழுத்தி அவை இரண்டின் மேல் தளங்களைத் தேர்ந்தெடுத்து நாம் துணையை கிளிக் செய்து ஒன்றிய துணையைத் தேர்ந்தெடுப்போம் இப்போது அது மையத்தில் உள்ளது அது ஸ்லாட்டுக்குள் தடையின்றி செல்லாம் மற்ற சுதந்திரங்கள் இப்போது தடைசெய்யப்பட்டுள்ளன இது ஒன்றுக்கொன்று நகர முடியாது இப்போது இது ஸ்லாட்டுக்குள் மட்டும் சிறப்பாக நகரும் இந்த தொடு துணையின் எடுத்துகாட்டு இதுவாகும் அடுத்த வகையான துணையை நாம் இங்கே காணலாம் செறிவான துணை ஒரு செறிவான துணையை பொறுத்தவரை வேறு சில வடிவவியலை இறக்குமதி செய்ய விரும்புகிறேன் புதிய ஆவண கூட்டு வரைபடம் திறக்கவும் நான் ஒரு ஆணி மற்றும் ஒரு மறையை இறக்குமதி செய்வேன் உள்ளுணர்வின் மூலம் ஆணி மற்றும் மறையை ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு ஒன்றுக்கொன்று மையமாகக் கொண்டிருக்க வேண்டும் நாம் துணைக்குச் சென்று செறிவு இணைப்பைச் செலுத்துவோம் நாம் ஒன்றுக்கொன்று செறிவு என செலுத்த வேண்டிய இரண்டு வட்டங்களை எடுக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட விளிம்பையும் இந்த விளிம்பையும் தேர்ந்தெடுப்போம் இந்த மினி கருவிப்பட்டியில் சரி என்பதைக் கிளிக் செய்வோம் இப்போது இது ஒன்றுக்கொன்று மையமாக இருப்பதைக் காணலாம் எனவே இந்த வகையான இனணைப்பு செறிவு இணைப்பு என்று அழைக்கப்படுகிறது நாம் இங்கே காணலாம் இதன் தொடர்ச்சியாக இந்த இரண்டு திருகு மற்றும் மறையை ஒரு உறவில் நாம் ஒன்றுசேர்க்க வேண்டும் ஏனெனில் அது மறைகளைக் கொண்டிருப்பதால் அது ஒன்றுக்கொன்று உருண்டு இந்த மறையை ஒவ்வொன்றாக வெளிக்கொணர வேண்டும் எனவே இந்த வகையான இணைப்புகளைச் செய்ய முடியுமா இவை இயந்திரத் இணைப்புகளின் கீழ் வருகின்றன நாம் துணையை நோக்கி செல்வோம் இந்த நிலையான இணைகளை நாம் இப்போது முடித்துவிட்டோம் இப்போது இந்த இயந்திர இணைக்கு இந்த திருகை தேர்ந்தெடுப்போம் இதற்கான இந்த இணைகளின் தேர்வுக்கு இந்த இரண்டு மறை மற்றும் ஆணி சீரமைக்க அணுகல் தேவை அதற்காக இந்த தெரிவுநிலை மறைவுக்குச் சென்று காண்பிப்போம் இந்த பார்வை அச்சைத் தேர்ந்தெடுப்போம் இந்த இரண்டின் அச்சையும் நீங்கள் காணலாம் இப்போது ஸ்க்ரூ இணை உரையாடல் பெட்டியில் இந்த ஆணியின் அச்சையும் இந்த மறையின் அச்சையும் சீரமைக்க வேண்டும் இப்போது இந்த கோடு இறுக்கப்படுவதற்கு இந்த திருகுக்கு ஒரு நிமிடத்திற்கு சுழலும் எண்ணிக்ககையை நிர்னயிக்கலாம் அல்லது ஒரு சுழலுக்கு இந்த தூரத்தை உள்ளிடலாம் ஒரு சுழற்சிக்கு 5 மிமீ அல்லது 10மிமீ என குறிப்பிடுங்கள் நாம் சரி என்பதைக் கிளிக் செய்க நாம் இதை நகர்த்தும்போது இந்த நட்டு சுழற்றும்போது இது முன்னோக்கி நகர்த்துவதையோ அல்லது வெளிப்புறமாக திறப்பதையோ காணலாம் ஒரு சுழற்சிக்கு இது 5 மி மீ முன்னோக்கி நகரும் இப்போது அது ஆணிக்குள் நுழைகிறது மேலும் மறை திருகினுள் சுழலும்போது திருகின் புரி ஒவ்வொன்றாக வெளிவருவதைக் காணலாம் இது ஒரு மிக முக்கியமான வகையான இயந்திர துணையாகும் இது கூட்டு வரைபடங்களில் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது இந்த திசையை மாற்றியமைப்பதை நீங்கள் காணலாம் இது இந்த ஆணியிலிருந்து மறை திறக்கிறது எனவே இதுதான் நாம் பணியாற்றிய திருகு துணையாக இருந்தது நாம் வேலை செய்யும் மற்றொரு இயந்திரத் துணையானது கீல் துணையாகும் இதற்கு எங்களுக்கு வேறு சில வடிவியல் தேவை இந்த திருகு மற்றும் மறை ஆகியவற்றை நீக்குவோம் கூறுகளை செருகுவோம் இது மிகவும் பொதுவான கீல் எடுத்துக்காட்டு இது பொதுவாக ஜன்னல்கள் மற்றும் கதவுகளில் பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் அதை இங்கே காணலாம் முதல் பார்வை மூலம் இந்த இரண்டு பகுதிகளையும் இங்கே சரி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த மறை அவற்றின் நிலை செய்தலை உறுதி செய்யும் என்பதையும் நாம் எளிதாக யூகிக்க முடியும் இந்த வகையான துணையைச் செய்ய நமக்கு இது தேவை ஏனென்றால் இவை ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட வேண்டும் துணையை மற்றும் இயந்திரத் துணையின் கீழ் கிடைக்கும் கீல் துணையைத் தேர்ந்தெடுப்போம் நாம் கீல் தேர்ந்தெடுப்போம் இப்போது கீலின் கீழ் செறிவான தேர்வு மற்றும் ஒன்றிய தேர்வுகள் என இரண்டு சிறிய சிறிய சாளரங்களைத் தேர்ந்தெடுக்க இது நமக்கு உதவுகிறது செறிவான தேர்வுக்கு இந்த முகத்தை இந்த முகத்துடன் செறிவூட்டவும் ஒன்றியதாக இருக்க வேண்டிய முகங்கள் இந்த முகமும் இந்த முகமும் ஆகும் இப்போது அது தானாக முகங்களையும் செறிவான உள் மேற்பரப்புகளையும் கண்டறிந்து இரண்டையும் சீரமைத்திருப்பதைக் காணலாம் இந்த கீல் துணையானது கோண வரம்புகளைக் குறிப்பிடவும் அனுமதிக்கிறது இந்த உரையாடல் பெட்டியைத் திறக்க இங்கே ஒரு டிக் குறியை சொடுக்கலாம் முதல் சாளரம் கோணங்களைக் குறிப்பிட வேண்டிய இரண்டு தளங்களைக் கேட்கிறது இதை நாம் தேர்ந்தெடுப்போம் இதற்கும் இந்த தளத்திற்கும் இடையில் கோணம் தேவைப்படும் இரண்டு தளங்களாக தேர்ந்தெடுக்கலாம் இந்த தற்போதைய கோணத்தை அதிகரித்தால் இது தற்போதைய கோணம் இது 70 என்று நாம் சொன்னால் இதை 70 டிகிரி நகர்வதை நீங்கள் காணலாம் இப்போது அதை 0 இல் வைத்திருப்போம் இந்த கோணம் செல்லக்கூடிய அதிகபட்ச வரம்பு இது இதை 100 என்று 78 என்று சொல்வோம் இந்த குறைந்தபட்ச மதிப்புக்கு இது மைனஸ் 70 க்கு செல்லக்கூடும் சரி என்பதைக் கிளிக் செய்வோம் எனவே இப்போது இந்த கீல் துணையானது முடிந்தது கோண வரம்புகளை நாம் சரிபார்க்கலாம் இது 170 டிகிரி 178 டிகிரி மற்றும் எதிர்மறை திசையில் இது மைனஸ் 70 டிகிரி ஆகும் அதிகபட்ச மதிப்பு மற்றும் இந்த குறைந்தபட்ச மதிப்பு இதை முடிக்க இந்த மறை மற்றும் இந்த கீல் தேர்வுக்கு என்ன துணையை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் யூகிக்க முடியுமா எனவே இது செறிவான துணையாக இருக்க வேண்டும் என்று நாம் எளிதாக யூகிக்க முடியும் இதைச் செய்ய இந்த முகத்தைத் தேர்ந்தெடுப்போம் இந்த முகத்தைத் தேர்ந்தெடுப்பதைக் கட்டுப்பாடு பொத்தானை அழுத்தியவாறே நாம் குறிப்போம் நாம் துணையை நோக்கி செல்வோம் இது ஏற்கனவே இந்த செறிவான உறவைக் கண்டறிந்துள்ளது நாம் சரி என்பதைக் கிளிக் செய்வோம் இருப்பினும் இந்த திசையில் செல்ல இதற்க்கு தடை இல்லை இதையும் இது ஒன்றையும் ஒன்றுக்கொன்று இணைத்துக்கொள்வதன் மூலம் நாம் இதை நிலை செய்யலாம் சரி என்பதைக் கிளிக் செய்வோம் எனவே இப்போது இந்த கீலுக்கான முழுமையான மாதிரி இது இந்த கீல் துணையை இங்கே பார்த்தோம் பொதுவாக கூட்டு வரைபடமில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான அடிப்படை துணைகளின் முறைகளைக் கண்டோம் அடுத்த சொற்பொழிவில் நான் இந்த கூட்டங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி ஒரு சிலிண்டர் பிஸ்டன் கூட்டு வரைபடம் என்று ஒரு முழு கூட்டு வரைபடம் செய்வேன் அந்த எடுத்துக்காட்டுகள் அனைத்தையும் பார்ப்போம் முழு கூட்டு வரைபடமில் இருப்பவர்களையும் நாம் பயன்படுத்துவோம்